வணக்கம் நம் கடைசி அமர்வில் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு குறித்த விவாதத்தை நாம் தொடங்கினோம் பொதுவாக நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பட்ஜெட் ஒரு மதிப்பிடப்பட்ட அறிக்கை ஆனால் அது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது இது தயாரிக்கப்படும் காலத்திற்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கையாகும் இது ஒரு அளவு அல்லது நிதிநிலை அறிக்கை மற்றும் இது சில இலக்கை அல்லது இலக்கை அடைய தயாராக உள்ளது எனவே அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு கொள்கை தயாரிக்கப்பட்டு அந்த அளவு அடிப்படையில் பட்ஜெட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான வரவு செலவுத் திட்டங்களையும் நாம் புரிந்துகொண்டு விவாதித்தோம் எனவே நேர வாரியாக ஒன்று வகைப்படுத்தலாம் இது ஒரு நீண்ட கால குறுகிய கால மற்றும் தற்போதைய பட்ஜெட்டாக இருக்கலாம் அல்லது செயல்பாட்டு மற்றும் முதுநிலை பட்ஜெட்டின் படி அதை வகைப்படுத்தலாம் எனவே செயல்பாட்டு பட்ஜெட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாம் வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கிறோம் மேலும் அந்த வரவு செலவுத் திட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு முதன்மை பட்ஜெட் வடிவத்தில் சுருக்கப்பட்டுள்ளன பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு வகை பட்ஜெட்டையும் நாம் பார்த்துள்ளோம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனவே பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் அடிப்படையில் புதிதாக தயாரிக்கப்படும் பட்ஜெட் ஆகும் பாரம்பரிய பட்ஜெட் முறை கடைசி கால வரவு செலவுத் திட்டம் மற்றும் உண்மை ஆகியவற்றைப் பெரிதும் சார்ந்துள்ளது என்பதால் இந்த வெவ்வேறு முறை உருவாகியுள்ளது பொதுவாக ஒரு பட்ஜெட் கடந்த ஆண்டின் பட்ஜெட் மற்றும் கடந்த ஆண்டின் உண்மை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப சில மாற்றங்களை நாம் செய்கிறோம் இது தற்போதைய பட்ஜெட்டை எங்களுக்கு வழங்குகிறது ஆனால் பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட்டில் இது புதிதாக பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது எனவே கடந்த ஆண்டின் வரவு செலவுத் திட்டம் தானாக அங்கீகரிக்கப்பட்டதாக நாம் கருதவில்லை ஒவ்வொரு செலவினமும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் அதை தற்போதைய பட்ஜெட்டில் மட்டுமே சேர்க்க முடியும் பட்ஜெட்டில் இந்த அடிப்படைக் கருத்துகள் அனைத்தையும் நாம் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தற்போதைய அமர்வில் பல்வேறு வகையான செயல்பாட்டு பட்ஜெட் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் முக்கியமாக கவனம் செலுத்துவோம் எனவே செயல்பாட்டு பட்ஜெட் என்றால் என்ன அல்லது அந்த விஷயத்திற்கான முதன்மை பட்ஜெட் எது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா மாஸ்டர் பட்ஜெட் ஒரு ஒருங்கிணைந்த லாப மற்றும் நட்ட அல்லது இருப்புநிலை வடிவத்தில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியாகும் அங்கு வளங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இரண்டு வெவ்வேறு செயல்பாடுகளை ஒதுக்குகின்றன மற்றும் இறுதி முடிவு ஒரு முதன்மை பட்ஜெட் மற்றும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு தனி பட்ஜெட்டை நாங்கள் செய்கிறோம் அந்த பட்ஜெட்டுகள் செயல்பாட்டு பட்ஜெட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அந்த வரவு செலவுத் திட்டங்கள் என்ன வெவ்வேறு செயல்பாடுகள் என்ன 4 5 செயல்பாட்டு வரவு செலவுத் திட்டங்களை என்னிடம் சொல்ல முடியுமா திரையில் மூலப்பொருள் வாங்கும் பட்ஜெட் என்று எனக்குத் தெரிந்த ஒரு பட்ஜெட்டை நீங்கள் காண முடியும் ஆனால் அது பின்னர் வருகிறது பொதுவாக எந்தவொரு வணிக நடவடிக்கையும் கோரிக்கையுடன் தொடங்குகிறது எனவே நாம் எவ்வளவு விற்க வாய்ப்புள்ளது என்று ஒருவர் சந்தை ஆராய்ச்சி செய்து விற்பனை பட்ஜெட்டைத் தயாரிக்க வேண்டும் விற்பனை பட்ஜெட்டைப் பொறுத்து நாம் தயாரிக்க வேண்டும் எனவே விற்பனையிலிருந்து நாம் கொள்முதல் பட்ஜெட்டைத் தயாரிக்கிறோம் விற்பனை பட்ஜெட்டை நாம் தயாரிக்கிறோம் உற்பத்தியின் அடிப்படையில் நமக்கு மூலப்பொருள் தேவை எனவே நாம் ஒரு மூலப்பொருள் நுகர்வு பட்ஜெட்டை தயார் செய்கிறோம் நாம் நுகர வேண்டும் என்பதால் நாம் வாங்க வேண்டும் எனவே மூலப்பொருள் கொள்முதல் பட்ஜெட்டை நாம் தயார் செய்கிறோம் அதைப் புரிந்து கொள்கிறீர்களா அதனால் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்பாட்டு வரவு செலவுத் திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன அதேபோல் உற்பத்திக்கு நமக்கு மனித சக்தி தேவை எனவே மனிதவள பட்ஜெட்டை நாம் தயாரிக்க வேண்டும் இப்போது நமக்கு மனித சக்தி தேவைப்படுவதால் நாம் ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் ஒரு ஆட்சேர்ப்பு பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் fixed overheads பட்ஜெட்டை நாம் செய்ய வேண்டும் variable overheads பட்ஜெட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பட்ஜெட் மற்றும் பல பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் இவை அனைத்தும் வெவ்வேறு வகையான masters பட்ஜெட் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த கருத்தியல் புரிதலுடன் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கான வழக்குகளுக்குச் செல்வோம் இப்போது விளக்கம் 1 ஏற்கனவே உங்கள் முன் உள்ளது இது பொருள் வாங்குதல் தொடர்புடையது பட்ஜெட் செய்யப்பட்ட விற்பனை தேவையான மூலப்பொருள் நுகர்வு மற்றும் தொடக்க இருப்பு பற்றி சில தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் மூலப்பொருள் கொள்முதல் பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் எனவே அதன் வழியாகச் செல்லுங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட் தாள் கிடைத்திருந்தால் அதை அச்சுப்பொறியிலிருந்து எடுத்துக்கொண்டு உங்கள் சொந்த நோட்புக்கில் தொடங்கலாம் இப்போது இந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரிக்க முடியுமா நான் சொன்னது போல் நாம் விற்பனையுடன் தொடங்குவோம் எனவே பட்ஜெட் விற்பனை 500 என்று நமக்குத் தெரியும் தொடக்க இருப்பு நாம் அறிவோம் மூலப்பொருட்களின் தொடக்க இருப்பு முறையே A மற்றும் B க்கு 5000 அலகுகள் மற்றும் 3500 அலகுகள் என்று இருப்பு பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் 1000 என்று இறுதிப் இருப்பை நாம் பராமரிக்க வேண்டும் எனவே தொடக்க இருப்பு நமக்கு இப்போது தெரியும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் முடிவு இருப்பையும் நாம் அறிவோம் எனவே முதலில் உற்பத்தி பட்ஜெட்டை சரி செய்வோம் முதலில் உத்தேசமாக கணக்கிடுவோம் அது மிகவும் எளிது விற்பனைக்கு 500 யூனிட்டுகள் இருக்க வேண்டும் ஏற்கனவே 5000 யூனிட்டுகள் விற்பனைக்கு நம்மிடம் உள்ளது மேலும் 1000 உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் இறுதி இருப்பையும் வைத்திருக்க வேண்டும் எனவே எத்தனை அலகுகளை நாம் தயாரிக்க வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் எனவே 5000 கழித்தல் 500 அவை ஏற்கனவே தயாராக இருப்பதால் பிளஸ் 1000 ஆகும் எனவே உற்பத்தித் தேவை 5500 ஆக இருக்கும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் அதற்கான தீர்வை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் ஆனால் அதைச் செய்ய முயற்சிக்கவும் இப்போது 5500 அலகுகளின் இந்த உற்பத்தித் தேவையின் அடிப்படையில் A மற்றும் B நுகர்வு ஆகியவற்றைப் பாருங்கள் அதன் அடிப்படையில் மூலப்பொருள் தேவைக்கு செல்லலாம் பின்னர் மூலப்பொருள் வாங்குவது மற்றும் அதற்கான தீர்வை இப்போது காண்பிப்பேன் எனவே பட்ஜெட் விற்பனை 5000 தீர்மானிக்கப்பட்ட முடிவு இருப்பு1000 அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த தேவை 6000 கழித்தல் ஆரம்ப இருப்பு ஏனெனில் அந்த 500 அலகுகள் ஏற்கனவே உள்ளன அதாவது உற்பத்தி செய்ய வேண்டிய அலகுகள் அல்லது உற்பத்தி அலகு பட்ஜெட் 5500 என்று அழைக்கலாம் இப்போது இதன் அடிப்படையில் மூலப்பொருள் நுகர்வுக்கு நாம் உழைத்திருக்கிறோம் இப்போது A மற்றும் B க்கு தேவையான மூலப்பொருள் 1 யூனிட் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு முறையே 12 மற்றும் 10 என்று வழங்கப்பட்டது எனவே 5500 யூனிட்டுகளுக்கு 12 ஆகவும் 10 ஆகவும் ஆகிறது எனவே ஒரு யூனிட் மூலப்பொருள் A விற்கு 66000 மற்றும் B விற்கு 55000 ஏற்கனவே 5000 மற்றும் 3500 ஆரம்ப இருப்பு உள்ளது நாம் அதை குறைக்க வேண்டும் எனவே மூலப்பொருட்களை வாங்கும் பட்ஜெட் 62000 மற்றும் 52500 என்ற யூனிட் அடிப்படையில் உருவாக்குகிறோம் நீங்கள் என்னைப் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இப்போது இது அலகுகளில் ஒரு மூலப்பொருள் கொள்முதல் பட்ஜெட் அவை உங்களுக்கு மூலப்பொருட்களின் விலையை வழங்கினால் நாம் அதைப் பெருக்கி ரூபாயின் அடிப்படையில் பெறலாம் ஆனால் இப்போதைக்கு இது மட்டுமே வழங்கப்படுகிறது எனவே இது நம் தீர்வு நீங்கள் அதைப் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழக்குக்கு செல்லலாம் வழக்கம் போல் தயவுசெய்து பிரிண்ட் அவுட் தாள்களின் தொகுப்பை எடுத்து அடுத்த வழக்கை சரி செய்ய முயற்சிப்போம் எனவே நீங்கள் அதற்கு தயாராக உள்ளீர்கள் நல்லது தயவுசெய்து கவனமாகப் படியுங்கள் கவுரி லிமிடெட் மைக்ரோ கம்ப்யூட்டர் மானிட்டர்களுக்கு உயர் தரமான கண்ணை கூசும் வடிப்பான்களை உருவாக்கி விற்பனை செய்கிறது இப்போது ஜான் க்ராவன் கட்டுப்பாட்டு அலுவரான அவர் தயாரிப்பதற்கு பொறுப்பு கவுரியின் முதன்மை பட்ஜெட் மற்றும் 2020 ஆம் ஆண்டிற்கான பின்வரும் தரவுகளைத் திரட்டியுள்ளது பின்னர் அவர்கள் தொழிலாளர் செலவு மற்றும் பிற விஷயங்களைப் பற்றிய சில தரவுகளை வழங்கியுள்ளனர் இப்போது இந்த கவுரி டிசம்பர் 31 2019 இல் சரக்குகளில் 1000 கண்ணை கூசும் வடிப்பான்களை வைத்திருக்க எதிர்பார்க்கிறார் மேலும் அடுத்த மாதத்தின் 50 சதவீத விற்பனையை சரக்குகளில் எடுத்துச் செல்லும் கொள்கையைக் கொண்டுள்ளது எனவே தொடக்க இருப்பு நாம் அறிவோம் மேலும் இறுதி இருப்பு பராமரிப்பதற்கான கொள்கையையும் நாம் அறிவோம் இப்போது அவர்கள் அடுத்த ஒரு மாதத்தின் திட்டமிடப்பட்ட விற்பனை மற்றும் விற்பனை விலைகள் நேரடி உழைப்பு நேரம் மற்றும் பலவற்றைப் பற்றிய தரவுகளை வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் 2020 முதல் காலாண்டில் மாதாந்திர பட்ஜெட்டை நாம் தயாரிக்க வேண்டும் எனவே இந்த வரவு செலவுத் திட்டங்கள் அனைத்தும் தேவை உற்பத்தி அலகுகள் பட்ஜெட் பின்னர் நேரடி தொழிலாளர் பட்ஜெட் நேரடி பொருள் செலவு பட்ஜெட் மற்றும் விற்பனை பட்ஜெட் அனைத்தும் தேவை மேலும் இந்த மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் வரவுசெலவுத் திட்ட பங்களிப்பு அளவு பற்றி சில கணக்கீடுகளைச் செய்ய வேண்டும் இப்போது நாம் எவ்வாறு தொடரலாம் சற்று சிந்தித்துப் பாருங்கள் நான் உங்களிடம் கூறியது போல இது முற்றிலும் விற்பனையை அடிப்படையாகக் கொண்டது விற்பனையின் அடிப்படையில் மற்றும் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் உற்பத்தி பட்ஜெட்டை அலகுகளின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் எனவே விற்பனையின் அடிப்படையில் நாம்உற்பத்திக்கு செல்கிறோம் பின்னர் உற்பத்தியின் அடிப்படையில் கணக்கிடுங்கள் ஏனென்றால் அவர்கள் தொழிலாளர் தேவையையும் நேரடி பொருள் தேவையையும் அடிப்படையாகக் கொண்டு நேரடி உழைப்பு மற்றும் நேரடிப் பொருளைக் கணக்கிடுகிறார்கள் இறுதியில் பங்களிப்பு margin குறித்து கணக்கிடுவோம் நல்லது நீங்கள் என்னுடன் கணக்கிட முடியும் என்று நம்புகிறேன் இப்போது இதுதான் அமைப்பு முதலாவதாக விற்பனையிலிருந்து தொடங்கி உற்பத்தி வரவு செலவுத் திட்டத்தை அலகுகளின் அடிப்படையில் கணக்கிட முயற்சிக்கவும் முதல் காலாண்டு எனவே ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு மட்டுமே தயாரிக்கப்படும் ஏப்ரல் மாதத்திற்கான தரவு இங்கு கொடுக்கப்பட்டதல்ல ஆனால் அது சரக்கு நோக்கங்களுக்காக தேவைப்படும் இப்போது விற்பனைக்கு நீங்கள் நிறைவு அல்லது முடிவடையும் பட்டியலைச் சேர்க்கிறீர்கள் எனவே தேவையான மொத்த அலகுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அலகுகளை வழங்கும் தொடக்க சரக்குகளை குறைக்க வேண்டும் அது உங்கள் உற்பத்தி பட்ஜெட்டைத் தவிர வேறில்லை இப்போது ஜனவரி மாதத்திற்கான முடிவான பட்டியலைக் கணக்கிடுங்கள் அது 12000 ஆகும் உங்களுக்கு 12000 எப்படி வந்தது உங்கள் நினைவில் இல்லாவிட்டால் நாம் அதைத் திரும்பப் பெறுவோம் அடுத்த மாதங்களில் திட்டமிடப்பட்ட விற்பனையில் 50 சதவிகிதத்தை கொண்டு செல்வதே கொள்கை என்று இங்கே வழங்கப்பட்டது எனவே பிப்ரவரி மாத விற்பனை 24000 என்று நமக்குத் தெரியும் அதில் 50 சதவீதம் ஜனவரி மாதத்தில் தயாராக இருக்க வேண்டும் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா ஏனெனில் நிறுவனம் தங்கள் விநியோக அட்டவணையில் எந்த இடையூறும் விரும்பவில்லை எனவே அடுத்த மாத விற்பனையில் பாதி நடப்பு மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு சரக்குகளில் வைக்கப்படுகிறது இப்போது பிப்ரவரி மாதத்திற்கான இறுதி பட்டியல் என்னவாக இருக்கும் 16000 இல் பாதி சரியானதா இப்போது எங்களுக்கு ஏப்ரல் சரக்கு தேவைப்படும் அதாவது ஏப்ரல் மாத விற்பனை 18 ஆகும் அதன் அடிப்படையில் மார்ச் மாதத்திற்கான சரக்குகளை கணக்கிடுங்கள் எனவே அது 9 நீங்கள் என்னைப் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா எனவே இது இறுதி சரக்கு இப்போது தொடக்க சரக்கு என்றால் என்ன 10000 யூனிட் ஆரம்ப சரக்குகள் உள்ளன என்று ஏற்கனவே வழங்கப்பட்டது இப்போது அலகுகள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன அவை 22000 எனவே 20 பிளஸ் 12 என்றால் 32 கழித்தல் 10 உங்களுக்கு 22 கிடைக்கிறது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா உற்பத்தி அலகுகள் பட்ஜெட் இவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஏறக்குறைய ஒவ்வொரு சிக்கலிலும் இது விற்பனையிலிருந்து தொடங்கி பின்னர் உற்பத்திக்குச் சென்று பின்னர் பொருள் பணியாளர் போன்ற ஒவ்வொரு உள்ளீடுகளுக்கும் செல்வோம் எனவே இப்போது பிப்ரவரி மாதத்திற்கும் தயார் செய்யுங்கள் பிப்ரவரியில் எவ்வளவு பட்ஜெட்டைப் பெறுகிறீர்கள் இப்போது 12000 ஒரு தொடக்க சரக்காகும் ஏனெனில் கடைசி முறை மூடப்படுவது இப்போது தொடக்க சரக்காகும் நீங்கள் 12 ஐ எடுத்துக் கொண்டால் உற்பத்தி செய்யப்படும் அலகுகள் 20 மார்ச் மாதத்திற்கும் அதே வழி தொடக்க சரக்கு இது 8000 மற்றும் 8000 ஐ அடிப்படையாகக் கொண்டு உற்பத்தி செய்யப்படும் அலகுகள் 17000 இப்போது நாம் காலாண்டு நோக்கி நெருங்கி வந்துள்ளோம் காலாண்டில் முடிவடையும் இருப்பு மார்ச் மாத இருப்பு 9000 ஆகும் ஜனவரி ஆரம்ப இருப்பு 10000 ஆகும் அதாவது காலாண்டில் மொத்த உற்பத்தி 59 ஆகும் இரு பக்கமும் 60 மற்றும் 9 கழித்தல் 10 என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு 59 கிடைக்கும் இதுதான் உற்பத்தி அலகுகள் பட்ஜெட் நீங்கள் அதைப் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இப்போது இதன் அடிப்படையில் தயவுசெய்து தொழிலாளர் செலவுக்குச் செல்லுங்கள் நேரடி தொழிலாளர் பட்ஜெட்டை முதலில் மணிநேரங்களில் பின்னர் ரூபாயில் தயாரிக்கவும் எனவே நீங்கள் மீண்டும் வழக்குக்குச் சென்றால் அவை 4 4 மற்றும் 3 5 என்ற யூனிட்டுக்குத் தேவையான நேரடி உழைப்பாக வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் நேரடி உழைப்பு மணிநேர வீதமாகவும் வழங்கியுள்ளனர் இந்தத் தரவைப் பயன்படுத்தி நேரடி தொழிலாளர் பட்ஜெட்டை தயார் செய்வோம் இப்போது ஒரு யூனிட்டுக்கு நேரடி உழைப்பு நேரங்களை கணக்கிடுங்கள் எனவே அவர்கள் உற்பத்தி செய்த அலகுகள் 22000 என்று கொடுத்திருக்கிறார்கள் நாம் அதை கணக்கிட்டுள்ளோம் 4 என்பது ஒரு யூனிட்டுக்கு நேரடி உழைப்பு நேரம் என்று வழங்கப்படுகிறது இந்த தரவின் அடிப்படையில் 22 முதல் 8 வரை அதாவது ஜனவரி மாதத்திற்கு தேவையான மொத்த உழைப்பு நேரம் 88000 ஆகும் பிப்ரவரி மாதத்திற்கான எண்ணிக்கை என்னவாக இருக்கும் 4 இல் 20000 அலகுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது எளிது அதாவது பிப்ரவரி மாதத்தில் நேரடி உழைப்பு நேரம் 80000 ஆகும் மார்ச் மாதத்திற்கு எத்தனை இது 17 இப்போது விகிதம் 3 5 ஆக மாறியுள்ளது அதனால் 59500 காலாண்டு 59 மற்றும் மொத்தம் 227500 என அனைத்து 3 மாதங்களுக்கும் நீங்கள் மொத்தத்தை எடுத்துக் கொள்ளலாம் இங்கே தொழிலாளர் நேர வீதம் weighted சராசரியாக 3 856 ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதைப் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா 59000 இல் 227500 காலாண்டில் weighted சராசரி வீதத்தைப் பெறுவீர்கள் இப்போது அதே வழியில் நேரடி பொருள் செலவு பட்ஜெட்டை தயாரிக்க முயற்சிக்கவும் எனவே மீண்டும் உற்பத்தி அலகுகளுடன் தொடங்கவும் அலகு செலவை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேரடி பொருள் செலவு பட்ஜெட்டைப் பெறுவீர்கள் இது 22 X 10 ஆக மிகவும் எளிதானது எனவே நீங்கள் 220000 ஐப் பெறுவீர்கள் மற்ற மாதங்களுக்கு இதை இப்போது எடுக்கலாம் என்று நம்புகிறேன் 20 X 10 ஆகவும் 17 X 10 ஆகவும் 200000 மற்றும் 170 ஆகவும் மொத்த காலாண்டில் 59000 X 10 590000 ஆகவும் இருக்கும் யூனிட்டிற்கான செலவு ஒன்றுதான் அதேசமயம் உழைப்பில் அது மணிநேர வீதத்தில் இருக்கும் இப்போது நீங்கள் வேறு என்ன கணக்கிட வேண்டும் விற்பனை பட்ஜெட்டைக் கணக்கிடவும் அவர்கள் எங்களிடம் கேட்டுள்ளனர் விற்பனை அலகுகளைப் பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் எனவே விற்பனை அலகுகளை எடுத்து விற்பனை விலையால் பெருக்கினோம் 80 மற்றும் 75 என்ற விற்பனை விலையை அவர்கள் இங்கே கொடுத்துள்ளனர் எனவே விற்பனை விலையால் பெருக்கினால் மொத்த விற்பனையைப் பெறுவீர்கள் என்னுடன் அதைப் பெற முடியுமா எனவே 1600000 1920000 1200000 4720000 இப்போது விற்பனை வரவுசெலவுத் திட்டத்தில் வழங்கப்படும் மொத்த விற்பனை வருவாய் இதுவாகும் இப்போது வழக்கின் B பகுதியில் பட்ஜெட் பங்களிப்பு marginஐ கணக்கிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டோம் எனவே எல்லா தரவையும் நாம் அறிவோம் விற்பனையை நாம் அறிவோம் பொருள் மற்றும் உழைப்பு போன்ற variable செலவை நாம் அறிவோம் எனவே பங்களிப்பைக் கணக்கிடுங்கள் நீங்கள் கட்டமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலாளர் செலவு ஒரு யூனிட் விற்பனைக்கான பொருள் செலவு ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் marginஐ கணக்கிட முடியும் ஒரு யூனிட்டுக்கு விற்பனை விலை எவ்வளவு முதல் காலாண்டில் இது 80 கழித்தல் தொழிலாளர் செலவு 60 ஆகும் இப்போது 60 ஐ எவ்வாறு பெறுவீர்கள் ஏனெனில் இது ஒரு யூனிட்டுக்கு 4 தொழிலாளர் நேரம் மற்றும் உழைப்புக்கான விகிதம் 15 ஆகும் எனவே ஜனவரி மாதத்திற்கான தரவைச் சரிபார்க்கவும் ஒரு யூனிட்டுக்கு நேரடி தொழிலாளர் நேரம் 4 தொழிலாளர் வீதம் 15 இப்போது அந்த தொழிலாளர் விகிதம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நேரடி உழைப்பு மணிநேர வீதம் 15 எனவே 4 முதல் 15 வரை அதாவது நேரடி தொழிலாளர் செலவு 60 யூனிட் விற்பனை அலகுகள் ஏற்கனவே 20000 என வழங்கப்பட்டுள்ளன விற்பனை வருவாய் அல்லது ஒரு யூனிட்டுக்கு விற்பனை விலை 80 தொழிலாளர் செலவு கணக்கீட்டின்படி 60 பொருள் செலவு ஏற்கனவே 10 ரூபாய் வழங்கப்பட்டது நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா எனவே இப்போது பங்களிப்பு அளவு எவ்வளவு 80 கழித்தல் 60 கழித்தல் 10 எனவே பங்களிப்பு அளவு ஒரு யூனிட்டுக்கு 10 ஆகும் இப்போது மொத்த margin ஐ பெறுங்கள் எனவே 20000 அலகுகள் X 10 அதாவது 200000 என்பது உருவாக்கப்பட்ட மொத்த பங்களிப்பாகும் நாம் பட்ஜெட் நிறுவனத்தில் இருப்பதால் நீங்கள் மொத்தத்தையும் கணக்கிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாம் நாம் ஒரு சிறிய செலவு அல்லது ஒரு CVP வழக்கு அல்லது சிக்கலைத் தீர்க்கும்போது நாம் பொதுவாக ஒரு யூனிட்டுக்குத் திரும்பிச் செல்கிறோம் இங்கேயும் நீங்கள் ஒரு யூனிட்டுக்குத் திரும்பிச் செல்லலாம் ஆனால் மொத்தத்தால் பெருக்கலாம் நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிறீர்களா எனவே 200000 இப்போது அதே வழியில் பிப்ரவரிக்கு செய்ய முயற்சிக்கவும் நேரடி உழைப்பு நேர வீதம் எவ்வளவு நாம் இப்போது பார்த்தால் மணி நேரமும் தொழிலாளர் உழைப்பு நேரமும் ஒன்று ஒரு யூனிட்டுக்கு நேரடி உழைப்பு நேரம் 4 மற்றும் மணிநேர வீதம் 15 ஆகும் எனவே நேரடி தொழிலாளர் செலவு 20000 ஆகும் உற்பத்தி செய்யப்படும் அலகுகளின் எண்ணிக்கை 20000 ஆகும் 60 என்பது ஒரு நேரடி தொழிலாளர் செலவு மற்றும் விற்பனை அலகுகள் 24000 ஆகும் மன்னிக்கவும் உற்பத்தியை எடுக்க வேண்டாம் இது ஒரு பங்களிப்பு எனவே இது விற்பனையை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் விற்பனை 24 ஆகும் எனவே 24 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு யூனிட்டுக்கு margin எவ்வளவு உண்மையில் எல்லா தரவும் ஒன்று அதனால் 80 மைனஸ் 60 மைனஸ் 10 எனவே ஒரு யூனிட்டுக்கு 10 ஆக 24000 X 10 எனவே 240000 என்பது பிப்ரவரி மாதத்திற்கான பங்களிப்பு அளவு இப்போது மார்ச் மாதத்திற்கு ஏதாவது மாற்றம் உண்டா பதில் ஆம் நீங்கள் இங்கே காணக்கூடிய ஒரு மாற்றம் உள்ளது ஒரு யூனிட்டுக்கு நேரடி உழைப்பு நேரம் உண்மையில் 3 5 ஆக குறைந்துவிட்டது இப்போது இது ஒரு நல்ல அறிகுறியா ஆம் செயல்திறன் மேம்பட்டது முன்னதாக அவர்கள் 1 யூனிட்டுக்கு 4 மணிநேரம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் அதை வேகமாகச் செய்கிறார்கள் இது ஒரு யூனிட்டுக்கு 3 5 ஆகும் இது 16 ஆல் பெருக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றின் விகிதம் அதிகரித்துள்ளது அவர்கள் தொழிலாளர்களுக்கு 1 ரூபாய் கூடுதல் கொடுத்துள்ளனர் எனவே இந்த கணக்கீட்டை இங்கே செய்வோம் 3 5 X 16 தொழிலாளர் செலவு உண்மையில் 60 முதல் 56 வரை குறைந்துவிட்டது எனவே தொழிலாளர்கள் அதிக ஊதியம் பெறுகிறார்கள் ஆனால் நிறுவனத்திற்கு சிறந்த செயல்திறன் காரணமாக செலவு குறைந்துவிட்டது விற்பனை அலகுகள் உண்மையில் குறைவாக உள்ளன அவை 16000 மட்டுமே பங்களிப்பு விளிம்பும் சுருங்கிவிட்டதை நீங்கள் இங்கே காணலாம் ஏனென்றால் விலை 80 முதல் 75 வரை குறைந்துவிட்டது தொழிலாளர் செலவு சிறந்த முறையில் சற்று கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இது 56 மேலும் பொருள் செலவு ஒன்றுதான் எனவே பங்களிப்பு margin 9 ஆக 16000 X 9 ஆகும் இது மொத்த margin 144000 ஆக இருக்கும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா எனவே இங்கே 4 பட்ஜெட்டுகளை தயாரிக்கவும் பட்ஜெட் பங்களிப்பு வரம்பைக் கணக்கிடவும் என்று எங்களிடம் கேட்கப்பட்டது எனவே இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் அனைத்தும் கணக்கிடப்பட்டுள்ளன நான் இங்கே தலைப்பை சேர்க்கிறேன் எனவே நாம் பாடத்தை இங்கே நிறுத்துவோம் அடுத்த அமர்வில் பண வரவு செலவுத் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான வழக்கை நாம் தீர்க்கப்போகிறோம் எனவே பண வரவு பட்ஜெட்டை திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது கொஞ்சம் நீண்ட வழக்கு என்பதால் அதைத் தீர்க்க முயற்சிப்போம்